அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 4 விரிவுரை எண் 34 ஐ விவாதித்தோம் இப்பொழுது ஆர்தொகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் பகுதி 2 மற்றும் குறிப்பாக கோடு ப்ரொஜெக்ஷன் பற்றி விவாதிப்போம் இதற்கு முன்னால் ஒரு கோடு ஒரு பிளேக்கு இணையாக மற்றும் மற்ற பிளே பொறுத்து ஒரு சாய்வான கோணத்தில் இருந்தால் அந்த கோடுகளை எவ்வாறு வரையலாம் என்பதைப் பார்த்தோம் மற்றும் அந்த கோடு முதல் இரண்டாம் மூன்றாம் அல்லது நான்காம் பகுதியில் இருக்கலாம் அதாவது ஒரு கோடு செங்குத்து பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன் ஆகியவற்றுடன் வெவ்வேறு கோணங்களில் சாய்ந்திருக்கும் எனில் அதன் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரைய வேண்டும் என்று பார்ப்போம் இங்கே இரண்டு கேள்விகள் எழுகின்றன ஒரு கோடு பிளேன்ங்களுடன் எந்த கோணத்தில் உள்ளது எனத் தெரிந்தால் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரைவது இரண்டாவது கேள்வி ப்ரொஜெக்ஷன் என்ன என்று தேரிந்தால் அந்த கோட்டின் உண்மையான நீளத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது உண்மையான நீளம் மற்றும் சாய்வு கோணம் தெரிந்து ப்ஜெக்சன்ஸ் வரைவதை ஒப்பிடும்போது ப்ரொஜெக்ஷன் என்ன என்று தெரிந்து அந்த கோட்டின் உண்மையான நீளத்தைக் கண்டுபிடிப்பது கடினம் இரண்டு நிகழ்வுகளும் நம் இன்றைய வகுப்பில் பார்ப்போம் ஆரம்பிக்கலாம் ஒரு AB வரியைத் தேர்ந்தெடுப்போம் A ஏழிலிருந்து கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ட் செய்தாள் கிடைமட்ட பிளேனில் a கிடைக்கும் அதேபோல் B இதிலிருந்து கீழ்ப்புறமாக ஒரு ப்ரொஜெக்ட் செய்தால் b கிடைக்கும் இது கிடைமட்ட பிளேன்க்கு பீட்டா என்ற ஒரு கோணத்தை உருவாக்குகிறது அதேபோல் A B புள்ளியிலிருந்து செங்குத்து பிளேன்க்கு ப்ரொஜெக்ஷன் செய்ய வேண்டும் இது a மற்றும் b உருவாக்கும் இது ப்ரொஜெக்ஷன் கோடு மற்றும் இது கிடைமட்ட பிளேன்க்கு ஆல்பா என்ற ஒரு கோணத்தை உருவாக்குகிறது இந்த இரண்டு கோணங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா பொதுவாக வேறுபடும் என்றார் எவ்வாறு இந்த கோட்டின் ப்ரொஜெக்ஷன் வரைய வேண்டும் அதாவது கிடைமட்ட பிளேன்நில் a b ஆகியவற்றை வரைந்து அதை a மற்றும் b என ப்ரொஜெக்ட் செய்யலாம் Ab என்பது உண்மையான நீளம் அல்ல மற்றும் ab என்பதும் உண்மையான நீளம் அல்ல ab என்பதுதான் உண்மையான நீளம் கேள்விகள் என்னவென்றால் நமக்கு ப்ரொஜெக்ஷன் தெரிந்தால் எவ்வாறு உண்மையான நீளத்தைப் பெறமுடியும் அல்லது உண்மையான கோணத்தையும் நீளத்தையும் கொண்டு எவ்வாறு a b பெறமுடியும் செங்குத்து பிளேன் பொறுத்து இந்த உண்மையான நீளம் AB இன் கோணம் அதை நாம் மேல் தோற்றத்தில் பெறுவோம் மற்றும் செங்குத்து பிளேன் பொறுத்து இந்த உண்மையான நீளம் AB இன் கோணம் அதை நாம் மேல் செங்குத்து பிளேன்ல் அல்லது முன் தோற்றத்தில் காண்போம் இந்த வழிகளில் தான் நாம் பார்க்கப் போகிறோம் எடுத்துக்காட்டாக ஒரு கிடைமட்டத்தைப் பொறுத்தவரை இந்த கோணம் இங்கே பார்ப்போம் இந்த கோணம் செங்குத்து தொடர்பாகத் திட்டமிடப்பட்ட ஒன்று கோணம் செங்குத்து விமானத்தை வெட்டுகிறது அந்த கோணம் நாம் அதை இங்கே பீட்டாவாக பார்க்கிறோம் முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் தெரிந்தால் உண்மையான நீளத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஏற்கனவே முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் நமக்குத் தெரியும் மேலும் அங்கிருந்து இந்த உண்மையான நீளத்தை உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் செய்ய வேண்டியது ஏற்கனவே a b நமக்குத் தெரியும் என்று வைத்துக் கொள்வோம் நாம் ஒரு a b ஐ உருவாக்க விரும்பினால் இது எவ்வளவு தூரம் அமைந்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பின்னர் b அது உருவாக்கும் கோணம் என்ன என்பதை அறிய வேண்டும் அதேபோல் a கீழே ப்ரொஜெக்ட் செய்தால் அது செங்குத்து பிளேனில் இருந்து எவ்வளவு தூரம் முன்னே இருக்கிறது என்று தெரியும் பின்பு b ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் பிறகு எந்தக் கோணத்தில் இருக்கின்றதோ அதைப் பொறுத்து சுழற்ற வேண்டும் எனவே முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் என்ன என்று தெரியவரும் இப்படித்தான் நாம் உண்மையான நீளத்தை உருவாக்கப் போகிறோம் a b ஐப் பயன்படுத்தி b 2 வரிகளை உருவாக்கும் வகையில் அதைச் சுழற்றுங்கள் ab மற்றும் a b வெளிப்படையானது எப்படியோ நாம் ஏற்கனவே ஒரு a b மற்றும் a b வரைந்து விட்டோம் ab ஐப் பயன்படுத்தவும் b2 ஐ வரைவதற்குக் கிடைமட்ட பிளேன்ல் அதை மீண்டும் ப்ரொஜெக்ட் செய்யலாம் இது ab2 கோடு இந்த ab2 கோடு தெரிந்தவுடன் நாம் மீண்டும் அதை மேல்நோக்கி வரைகிறோம் ab கோடு ஏற்கனவே அறியப்பட்டது எனவே கோடு a b project செய்தாள் b 1 கிடைக்கும் b 1 கிடைத்தவுடன் a மற்றும் b 1 இனைத்தால் உண்மையான நீளம் கிடைத்துவிடும் இதுதான் உண்மையான நீளத்தை வரைவதற்கான வழிமுறை 3 டி இல் கோடு ப்ரொஜெக்ட் செய்வது போல் இருக்கும் இங்கு AB என்பது நமக்குத் தெரியும் அதை நாம் கிடைமட்ட திசையில் சுழற்றி ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் அதாவது இந்த நிலத்தை நாம் சுழற்ற வேண்டும் இந்தப் பகுதிகளில் புள்ளிகளை குறிப்பிட்டு அதை மேல்புறமாக பரிமாற்றம் செய்ய வேண்டும் இந்த வரியை நீட்டவும் இது அந்த உண்மையான கோட்டை உருவாக்க அதை மீண்டும் சுழன்றால் அந்த AB வரியைப் பெறமுடியும் வடிவியல் ரீதியாக அதே நடைமுறை இங்கே நாம் அதைச் செய்கிறோம் அதைச் சுழற்றுவதன் மூலம் நான் ஒரு பி 2 ஐப் பெறுவோம் பின்னர் அந்த ab 2 ஐ எல்லா வழிகளிலும் மாற்றி பின்னர் இந்த வரியை நீட்டினாள் இது உண்மையான நீளமாக இருக்கும் முதலாவதாக XY வரிக்கு இணையாக மேல் தோற்றம் சுழற்றப்படுகிறது ஒரு முன் தோற்றம் ab1 பெறுவோம் இது கிடைமட்ட பிளேன் உடன் உண்மையான நீளம் மற்றும் உண்மையான சாய்வு கோணத்தை காட்டுகிறது அடுத்த கேள்வி உண்மையான நீளம் அறியப்படும் போது முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் எவ்வாறு வரையலாம் இங்கு உண்மையான நீளத்தை நாங்கள் அறிவோம் அது செங்குத்து விமானம் மற்றும் கிடைமட்ட விமானத்துடன் உண்மையான நீலத்தின் சாய்வு கோணத்தை நாங்கள் அறிவோம் இது ஒரு நேராக முன்னோக்கி பிரச்சினை நாம் என்ன செய்ய போகிறோம் செங்குத்து பிளேன் கிடைமட்ட பிளேன் ஆகியவற்றால் செய்யப்பட்ட உண்மையான நீளம் மற்றும் கோணம் ஏற்கனவே நமக்குத் தெரியும் எனவே செங்குத்து பிளேன் கோணத்தில் நாம் அதை மேல் பார்வையில் பார்ப்போம் மற்றும் கிடைமட்ட பிளேன் கோணத்தில் அதை முன் பார்வையில் பார்ப்போம் உண்மையான நீளம் நமக்குத் தெரியும் அது செங்குத்து பிளேன் உடன் தீட்டா கோணத்தில் இருக்கும் உண்மையான நீளம் தெரிந்ததும் a b வரையலாம் இது முடிந்தது அதேபோல் உண்மையான நீளத்தில் ab ஐ ஃபை கோணத்தில் வரைய வேண்டும் உண்மையான நீளம் தெரிந்த பிறகு அதைக் கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் இது முடிந்த பிறகு அதை 90 டிகிரிக்கு சுழற்ற வேண்டும் அது உண்மையான நீளம் மற்றும் மேல் தோற்றம் வரைவதற்குப் புள்ளிகளை உருவாக்கும் எனவே அதை மீண்டும் ஒரு முறை செய்வோம் ab1 இன் உண்மையான நீளம் தெரிந்த பிறகு கீழ்ப்புறமாக எங்கு மேல் தோற்றத்தில் உண்மையான நிலத்தை வரைய வேண்டுமா அங்கு ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் பின்னர் அதைச் சுழற்றும் போது பை என்ற கோணத்தை உருவாகுகிறது இதிலிருந்து கோடு ab என்பதைப் பெறமுடியும் ab கோடு உள்ளது ஏற்கனவே உள்ள உண்மையான நீலக் கோடு நமக்குத் தெரியும் அதை மேற்புறமாக இதுவரை புரோஜெக்ட் செய்து பின்பு இதுவரை சுழற்றினால் நமக்கு முன் தோற்றம் கிடைக்கும் A HP க்கு மேலே 12 மிமீ மற்றும் VP க்கு முன்னால் 10 மி மீ தொலைவில் உள்ளது முதலில் AB புள்ளியைக் முதல் பகுதியில் HP க்கு மேல் 12 மிமீ மற்றும் VP க்கு முன்னால் 10 மி மீ தொலைவில் காட்சிப்படுத்த வேண்டும் இந்த உண்மையான வரி 75 மி மீ அது அந்த இடத்திலிருந்து எந்த திசையிலும் இருக்கலாம் ஆனால் அது கிடைமட்ட பிளேன் பொருந்து 30 டிகிரி மற்றும் செங்குத்து பிளேன்ற்கு 40 டிகிரி இருக்க வேண்டும் அந்த திசையில் நாம் B புள்ளியைக் பொருத்த வேண்டும் முதலில் நாம் XY கோட்டை வரைய வேண்டும் XY கோட்டை வரைவோம் பிறகு XY கோட்டிற்கு மேலே 12 மிமீ a வரையவும் மேலும் XY கோட்டிற்குக் கீழே 10 மி வரையவும் ஏனெனில் அந்த கிடைமட்டத்தை ப்ரொஜெக்ஷன்ஐ நாம் சுழற்றப் போகிறோம் கீழ்ப்புறமாக 10 மில்லிமீட்டர் ஏனென்றால் இந்த திசையில் VP முன்னாள் நாம் சுழற்ற வேண்டும் எனவே நாம் இந்த a ஐ கண்டுபிடித்துள்ளோம் வேறு சில வண்ண மெஜந்தாவைப் பயன்படுத்துவோம் a மற்றும் a புள்ளிகள் அறியப்படுகின்றன இப்போது கிடைமட்ட பிளேன் பொறுத்து 30 டிகிரியுடன் ஒரு கோட்டை வரைய வேண்டும் அதை நாம் முன் பார்வையில் பார்ப்போம் எனவே a இதிலிருந்து 30 டிகிரி கோணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே 30 டிகிரி கோணத்தில் உண்மையான நீளம் 75 மிமீ வரைய வேண்டும் அதில் உண்மையான நீளம் 75 மிமீ என்பதைக் குறிக்க வேண்டும் எனவே 75 மிமீ ஒரு கோட்டை நாம் 30 டிகிரி கோணத்தில் வரைவோம் அது b 1 இல் முடியும் அதேபோல் 40 டிகிரி கோணத்தைத் தேர்ந்தெடுத்து இந்த 75 மிமீ நீளத்தை வரையவும் 40 டிகிரி கோணத்தில் 75 மிமீ வரையவும் இரண்டு வரிகளும் தெரியும் எனவே b 1 மற்றும் b 1 ஆகியவற்றைக் குறிக்கவும் இப்போது இந்த உண்மையான நீளங்களின் கிடைமட்ட கூறுகளை நாம் வரைய வேண்டும் எனவே இது ஒரு உண்மையான நீளம் என்று அழைப்போம் இதுவும் உண்மையான நீளக் கோடுகள் ஒருமுறை உண்மையான நீளம் ab1 இன் கிடைமட்ட கூறு நமக்குத் தெரிந்த பிறகு பின்னர் நாம் புள்ளி b1 இதிலிருந்து வரைய வேண்டும் எனவே புள்ளி b1 இதிலிருந்து ab1 கிடைமட்ட கூறுகளைப் பெற இதை மேல் நோக்கி வரையவும் அதேபோல் பி 1 மற்றும் கிடைமட்ட கூறு 1 மற்றும் 1 ஆகியவற்றிலிருந்து இதைச் செய்வோம் நாம் a 1 ஐப் பார்க்கும் பொழுது இதை 1 இல் இருந்து சுற்ற வேண்டும் இந்த வளைவை வரைய இந்த a1 அளவை எடுத்துக் கொள்கிறோம் இது இந்த புள்ளி வழியாகச் செல்லும் அதேபோல் இதை அந்த திசையில் சுற்றளவாக வரைந்தால் அது மற்றொரு வளைவை உருவாக்குகிறது a இன் லோகஸ் வரை அதை நீட்டித்து காட்டப்பட்டுள்ளபடி a மையமாகக் கொண்டு b ஐ வரைய வேண்டும் பின்னர் முன் தோற்றத்தில் a மற்றும் பி இணைக்கவும் எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இங்கே நாம் அவ்வாறு சுழற்றினாள் b இல் இருந்து b ஐ வரைய ஒரு வரியை நீட்டவும் அதேபோல் b இல் இருந்து b ஐ வரைய ஒரு வரியை நீட்டவும் இந்த புள்ளிகள் தெரிந்தவுடன் கொஞ்சம் நீல நிறத்தைப் பயன்படுத்தலாம் b புள்ளி இந்த வரியின் நீட்டிப்பால் அறியப்படுகிறது b இந்த வரியின் நீட்டிப்பால் அறியப்படுகிறது இந்த வெளிப்படையான நீலக் கோடுகளை பெற நாம் அதை இணைக்க வேண்டும் எனவே இது a மற்றும் இது a எனவே இந்த அமைப்பில் இது முன் தோற்றம் மற்றும் இது மேல் தோற்றம் அதை மீண்டும் ஒரு முறை செய்வோம் முதலில் ஒரு கோணத்தை உருவாக்கும் இந்த உண்மையான வரியை நாம் அடையாளம் கண்டு இந்த வழியாகச் சுழற்ற வேண்டும் அதேபோல் ஒரு கோணத்தை உருவாக்கும் இந்த உண்மையான வரியை நாம் அடையாளம் கண்டு அதை மேற்புறமாகச் சுழற்ற வேண்டும் முன்பே நமக்கு இந்த b1 தெரியும் இதை விரிவுபடுத்தித் துண்டிக்கவும் அதேபோல் b1 தெரியும் அதையும் விரிவுபடுத்தித் துண்டிக்கவும் அது முடிந்ததும் முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் பெற இந்த வரிகளை இணைக்கிறோம் வரைதல் தாளில் இந்த உதாரணத்தை பயிற்சி செய்வோம் அதன் பிறகு கண்டுபிடிப்பை சுருக்கமாகக் கூறுவோம் எனவே ஒரு நடைமுறையாக முதல் விஷயம் ஒரு XY கோட்டை வரையவும் இது XY கோடு முதலில் உண்மையான கோடு 75 மி மீ வரைய வேண்டும் அதற்காக X Y கோட்டின் மேலே 12 மி மீ தொலைவில் a ஐ வரையவும் இது எக்ஸ் அச்சு இது Y அச்சு இங்கே நாம் 12 மி மீ தொலைவில் வரையவும் இதை a என குறிப்பிடலாம் a இல் இருந்து 30 டிகிரி கோணம் எடுக்கவேண்டும் இங்கே ஒரு கிடைமட்ட கோட்டை வரைவோம் அங்கிருந்து 30 டிகிரி கோணத்தில் கோட்டை வரைய வேண்டும் இதில் 75 மி மீ நீளத்தில் கோடு வரைய வேண்டும் இது உண்மையான நீளம் இதற்கு b 1 என பெயரிட்டு ஒரு கோடு வரைய வேண்டும் அதேபோல் அந்த உண்மையான கோட்டை கீழ் நோக்கிய திசையில் வரைய வேண்டும் அதற்காக a புள்ளியை வரைய வேண்டும் அது XY கோட்டிலிருந்து 10 மி மீ கீழே இருக்க வேண்டும் அது கிடைமட்டத்துடன் 40 டிகிரி இருக்க வேண்டும் நாம் இந்த வரியில் சேர்கிறோம் என்றால் அது அந்த வகையில் ஒரு கோணத்தை உருவாக்குகிறது இந்தப் புள்ளி b1 என பெயரிட்டு இதை இணைக்கவும் இதை வரைந்த பிறகு b1 மற்றும் b1 வித்தியாசமாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது உண்மையான நீளம் வரைந்து முடித்துவிட்டோம் இப்போது நாம் செய்ய வேண்டியது இந்த உண்மையான வரிகளை இணையாக எல்லா வழிகளிலும் கீழ்நோக்கி வரைய வேண்டும் அதேபோல் இந்த வரிகளை இணையாக கீழ்நோக்கி வரைய வேண்டும் எனவே இந்த வரைபடத்தில் நாம் மாற்ற வேண்டிய ஒன்றைக் குறிக்கவும் அதை 1 மற்றும் 1 எனக் குறிப்போம் எனவே இந்த நீளத்தை அந்த வழியில் மாற்றவும் அதேபோல் இந்த நீளத்தை மாற்றவும் இந்த கட்டத்தில் இருந்து நாம் அதை எல்லா வழிகளிலும் வரைய வேண்டும் எனவே அதை அந்த வழியில் வரையவும் ஒரு முறை இந்த வளைவுகளை உருவாக்கியதும் உண்மையான வரிகளை நீட்டிப்பது மிகவும் எளிதானது b 1 இலிருந்து அதை நீட்டவும் மேலும் இதேபோல் வளைவில் குறுக்கிடும் புள்ளியை குறிக்கவும் எனவே இது இங்கு வெட்டப்படும் இந்த வரியில் சேருங்கள் இது 1 b ஆக இருக்கும் அதேபோல் b 1 ஐ சுழற்றி நீட்டிக்க வேண்டும் எனவே அது இங்கு உருவாகும் அந்த வரிகளை சேர்க்கும்போது இது ab ஆக இருக்கும் மேலும் அந்த நீளங்கள் என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் எனவே இது செங்குத்து பிளேன் இது ஒரு கிடைமட்ட பிளேன் நாம் ஆர்வமாக இருப்பது வரையப்பட்ட நீளம் அவை எவ்வளவு நாம் அதை அளந்தால் இது 64 அலகுகளாக இருக்கும் எனவே 64 அலகுகளை என்பதை நாம் குறிக்க வேண்டும் எனவே இது ஒரு ab வரிக்கு இணையாக இருக்கும் இது 64 அலகுகளாக இருக்கும் இதேபோல் ஒரு a b கோடு இது 39 அலகுகள் எனவே அதற்கு இணையாக நாம் 39 ஆக இருப்பதைக் குறிக்கிறோம் எனவே ஒரு கோடு செங்குத்து பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன் ஆகிய இரண்டிற்கும் சாய்ந்திருக்கும் போது இந்த முன் தோற்றம் மேல் தோற்றம் Top view உருவாக்க இந்த வகையான ப்ரொஜெக்ஷன் பயன்படுத்த வேண்டும் அடுத்த வகுப்பில் மேலும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம்